வெப்ப உருவாக்கம் II சிக்கல்கள் நீட்டிக்கப்பட்ட மேற்பரப்புகளுக்கான அறிமுகம் எனவே ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு கூட்டு ஸ்லாப் உள்ளது மேலும் இந்த ஸ்லாப்பின் ஒரு முனை ஃப்ளக்ஸ் நிலையில் பராமரிக்கப்படுகிறது அது அடியாபாடிக் நிலைமைகள் மற்றும் நீளம் 50 மில்லிமீட்டர்கள் மற்றும் 20 மில்லிமீட்டர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது ஸ்லாப்பின் தடிமன் மேலும் q புள்ளி A மற்றும் q dot B ஆகியவை இந்த 2 அடுக்குகளில் வெப்பத்தின் அளவீட்டு உருவாக்கம் என்று சொல்லலாம் மற்றும் kA மற்றும் kB ஆகியவை தொடர்புடைய கடத்துத்திறன்களாக இருந்தால் மற்றும் தண்ணீர் வெளியே பாய்கிறது என்றால் தண்ணீர் வெளியே பாய்கிறது 30 டிகிரி C வெப்பநிலையில் மற்றும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் ஒரு மீட்டருக்கு 1000 வாட் சதுர கெல்வின் அதுவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் நீங்கள் சில எண்களை எறியலாம் வெப்பநிலைகள் T0 T1 மற்றும் T2 என குறிப்பிடப்பட்டால் qdot a என்பது 1 5 க்கு 10 பவர் 6 வாட் ஒரு மீட்டர் கனசதுரத்திற்கு மற்றும் kA வெப்ப கடத்துத்திறன் ஒரு மீட்டருக்கு கெல்வின் 75 வாட் மூலம் வழங்கப்படுகிறது மற்றும் q புள்ளி B என்றால் 0 அதாவது இரண்டாவது ஸ்லாப்பில் வெப்ப உருவாக்கம் இல்லை மற்றும் கடத்துத்திறன் கெல்வின் மீட்டருக்கு 150 வாட் மூலம் கொடுக்கப்பட்டால் எனவே நாம் வெப்பநிலையைக் கண்டறிய வேண்டும் எனவே கேள்வி என்னவென்றால் இந்த 3 இடங்களின் வெப்பநிலையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அடியாபாடிக் நிலை பராமரிக்கப்படும் இடத்தில் T0 உள்ளது மற்றும் T1 என்பது 2 அடுக்குகளுக்கு இடையே உள்ள இடைமுகம் மற்றும் T2 என்பது வெளிப்புற மேற்பரப்பு ஆகும் எனவே நாம் எவ்வாறு தொடர வேண்டும் மாணவர் ஆம் மாணவர் இரண்டிற்கும் சமநிலை சமன்பாட்டை எழுதவும் அதை விட சிறப்பாக செய்ய முடியுமா மாணவர் மாணவர் தீர்வு தனித்தனியாக தெரியும் நிச்சயமாக நாம் நிலுவைகளை எழுதலாம் மற்றும் தீர்வுகளைக் காணலாம் அதை விட சிறப்பாக செய்ய முடியுமா எனவே கணினியைப் பாருங்கள் மற்றும் இங்கே என்ன நடக்கிறது என்பதை உணர்த்தும் இங்கே என்ன நடக்கிறது எனவே நீங்கள் கண்மூடித்தனமாக எல்லா நேரத்திலும் சமன்பாடுகளை எழுதக்கூடாது அமைப்பு என்ன செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதை விட சிறப்பாக செய்ய முடியுமா எளிமையான முறையில் செய்ய முடியுமா சிக்கலை தீர்க்க முடியுமா அப்படியானால் இந்த இடைமுகத்தில் என்ன நடக்கிறது மாணவர் மாணவர் வெப்பப் பாய்வு ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனெனில் A ஸ்லாப் A இலிருந்து எந்த வெப்பம் கடத்தப்படுகிறதோ அந்த இடைமுகத்தில் slab 2 க்கு கொண்டு செல்லப்படுகிறது சரி அந்த இடைமுகத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் என்ன எனவே இது அடியாபாடிக் என்பதை நினைவில் கொள்க இல்லையா இந்த முடிவில் விட்டுச் செல்வது எதுவும் இல்லை எனவே எந்த வெப்பம் உருவாக்கப்படுகிறதோ அது உண்மையில் வெப்பம் இருக்கும் ஃப்ளக்ஸ் ஆக இருக்க வேண்டும் வெப்ப உற்பத்தி காலத்தின் காரணமாக உருவாகும் வெப்பத்தின் மொத்த அளவு ஒரு திசையில் மட்டுமே கடத்தப்பட வேண்டும் இல்லையா எனவே பிரச்சனை வரையறுக்கப்பட்ட விதத்தில் இருந்து இது ஒருவகையில் தெளிவாகும் ஆனால் இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் எனவே உருவாக்கப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு எனவே q dot A இந்த ஸ்லாப் A இன் தொகுதியில் நாம் சொல்லலாம் இது L1 நீளம் L1 என்றால் எண்களை பின்னர் வைப்போம் எனவே இது நீளம் L1 ஆகும் L1 இல் A ஆனது உருவாக்கப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு மற்றும் இது ஒரு நிலையான நிலை என்று நாம் குறிப்பிட்டால் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அது ஸ்லாப்பில் வெப்பம் கடத்தப்படும் விகிதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் பி ஏனெனில் அங்கு வெப்ப உற்பத்தி இல்லை எனவே நிலையான நிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் இங்கு எது வந்தாலும் வெளியே செல்ல வேண்டும் அது T2 கழித்தல் T முடிவிலியில் h க்கு சமமாக இருக்க வேண்டும் மிகவும் எளிமையானது எனவே ஸ்லாப் B இல் நிலையான வெப்பப் பரிமாற்ற வீதம் இருப்பதால் qB புள்ளி 0 ஆக இருப்பதால் வெப்பப் பரிமாற்ற வீதம் நிலையானது எனவே இந்த இடைமுகத்தில் உண்மையில் பாயும் வெப்பம் எதுவாக இருந்தாலும் எந்த விகிதத்தில் வெப்பம் பாய்கிறது இந்த இடைமுகத்தில் மன்னிக்கவும் நீங்கள் நிலையான நிலைகளை பராமரிக்க வேண்டும் என்றால் இந்த இடைமுகத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும் எனவே க்யூ புள்ளியை எல் 1 ஆக ஆல் எச் ஆக எச் ஆக இருக்க வேண்டும் அதாவது விகிதம் நாம் விகிதத்தைப் பார்க்கிறோம் ஃப்ளக்ஸ் சரியாக இல்லை எனவே q dot A என்றால் என்ன என்பது நமக்குத் தெரியும் இதன் பொருள் q புள்ளி A இல் L1 ஆனது h க்கு T2 கழித்தல் T முடிவிலிக்கு சமமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு q dot A தெரியும் T இன்பைனிட்டி தெரியும் வெப்ப பரிமாற்ற வீதம் தெரியும் எனவே T2 என்றால் என்ன என்பதைக் கண்டறியலாம் அது q dot A ஆனது L1 ஆல் h பிளஸ் T இன்ஃபினிட்டி என்று எண்களை எறிந்தால் அது 30 கூட்டல் 273 ஆக இருக்கும் அலகுகளைப் பார்க்கவும் நான் SI அலகுகளைப் பயன்படுத்துகிறேன் 10 பவர் 6 ஆக 50 ஆல் 10 பவர் கழித்தல் 3 வகுக்கப்படும் 1000 இல் அதாவது தோராயமாக 105 கூட்டல் 273 அதாவது 105 டிகிரி C எனவே அது வெப்பநிலை T2 ஆகும் அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா T1 ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது மாணவர் T1 ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது வெப்ப பரிமாற்ற வீதம் நிலையானது என்பதை நாம் அறிவோம் மேலும் நாம் வெறுமனே எதிர்ப்பு நெட்வொர்க்கை எழுதலாம் எனவே எதிர்ப்பு வலையமைப்பை எவ்வாறு எழுதுவது என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே தி வெறுமனே எதிர்ப்பு நெட்வொர்க் T1 T2 ஐ அடிப்படையாகக் கொண்டது மற்றும் அது L2 ஆல் k2 ஆல் A இல் கொடுக்கப்படுகிறது எனவே அது எதிர்ப்பு நெட்வொர்க் மற்றும் இது கே இங்கிருந்து T2 ஐக் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை qB என்பது 0 இரண்டாவது அடுக்கில் வெப்ப உருவாக்கம் இல்லை செகண்ட் ஸ்லாப்பில் வெப்ப உருவாக்கம் இல்லை என்றால் நீங்கள் உண்மையில் எதிர்ப்பு நெட்வொர்க்கை எழுதுவீர்கள் இல்லையா எனவே இதை எப்படி தீர்ப்பது உங்களுக்கு ஏரியா தெரியாது இல்லையா எனவே நாம் என்ன செய்வது அப்படியானால் நமக்கு அந்த பகுதி தேவையா நாம் எப்படி தீர்ப்பது எதிர்ப்பு வலையமைப்பை எவ்வாறு வரையலாம் வெப்பநிலை T1 ஐக் கண்டறிய சரியான எதிர்ப்பு நெட்வொர்க் மாணவர் பகுதி மாணவர் நமக்குத் தெரியும் q சமமான h க்கு A எனவே அதைச் செய்வதற்கு 2 வழிகள் உள்ளன q என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இந்த எதிர்ப்பு நெட்வொர்க்கைப் பயன்படுத்தலாம் அல்லது ஒட்டுமொத்த எதிர்ப்பு வலையமைப்பையும் நீங்கள் வரையலாம் T இன்பைனிட்டி 1 அதை T இன்பைனிட்டி மற்றும் T1 என்று அழைக்கிறது எனவே நீங்கள் ஒட்டுமொத்த நெட்வொர்க்குகளில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் அல்லது q என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் மற்றும் T1 வெப்பநிலை என்ன என்பதைக் கண்டறியலாம் எனவே T1 0 ஆக இருக்கும் நான் எண்களை வைத்து கணக்கிடுவது மிகவும் எளிதானது 115 டிகிரி C T0 பற்றி என்ன T0 ஐ எவ்வாறு கணக்கிடுவது மாணவர் எனவே நாம் இங்கே தீர்வு பயன்படுத்த வேண்டும் மாதிரி எழுத வேண்டும் மாதிரி உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் வெளிப்படையாக நீங்கள் மாதிரியை எழுதி தீர்வு காண வேண்டும் அந்த ஸ்லாப்க்கு ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் செல்லுபடியாகாததால் மாதிரி சமன்பாட்டை எழுதி தீர்வு காண வேண்டும் எனவே நான் இங்கே சமன்பாடுகளை மீண்டும் எழுதப் போவதில்லை எனவே நாம் இப்போது சமன்பாட்டைத் தீர்த்தோம் T0 என்பது T1 மற்றும் q டாட் L சதுரத்தை 2 மடங்கு k என்பது 140 டிகிரிக்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டறியலாம் எனவே ஸ்லாப் A என்பது வேறு ஒன்றும் இல்லை உங்களிடம் இருந்தால் L1 ஐ விட இரண்டு மடங்கு நீளம் கொண்ட ஸ்லாப் இருந்தால் இல்லையா அது தான் நாம் தீர்த்து வைத்த பிரச்சனை இல்லையா எனவே நடுப் புள்ளியில் உங்களுக்கு அடிபயாடிக் நிலை உள்ளது அப்படியென்றால் அதே பிரச்சனைதான் என்னவென்று கண்டால் மாணவர் நிச்சயமாக இந்த சிக்கலை நாம் சரியாக தீர்க்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் x இல் 0 மைனஸ் எல் மற்றும் பிளஸ் எல் சரி வெப்பநிலை விநியோகம் என்ன என்பதை நாம் அறிவோம் இந்த இடத்தில் வெப்பநிலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நடுப்புள்ளி எனவே இந்தச் சிக்கலைத் தீர்ப்பது என்பது x இலிருந்து தொடங்கி 0 க்கு சமமான அடியாபாடிக் நிலையில் உள்ள அரை அடுக்கைத் தீர்ப்பதற்குச் சமம் என்று நாம் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஏன் அடியாபாடிக் ஏனென்றால் இருபுறமும் ஒரே மாதிரியான வெப்பநிலை இருக்கும் இடத்தில் நீங்கள் சமச்சீர் நிபந்தனையை விதித்தால் மையத்தில் அதிகபட்சம் இருக்கும் எனவே சுயவிவரம் இது போல் தெரிகிறது நீங்கள் மையத்தில் அதிகபட்சமாக இருக்கிறீர்கள் அதாவது dx மூலம் dT என்பது 0 ஆகும் இது ஃப்ளக்ஸ் நிலையாகும் இது சரியாக ஃப்ளக்ஸ் எல்லை நிலை எனவே இங்குள்ள இந்தப் பிரச்சனை இரண்டு மடங்கு பெரிய பிரச்சனையைத் தீர்ப்பது போல் சிறந்தது நீங்கள் வெப்பநிலை விவரத்தைப் பெற்றால் நடுப்புள்ளியில் வெப்பநிலை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதைத்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு தீர்த்தோம் எனவே வெப்பநிலையை நீங்கள் அறிந்தவுடன் இது இங்கே இந்த வெளிப்பாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது மேலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எனவே தீர்வு வழங்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தீர்வு என்ன என்பதை நான் உங்களுக்கு வழங்க முடியும் மாணவர் சார் மாணவர் எங்கே மாணவர் கடத்தல் qB இல் சேர்க்கப்பட்டுள்ளது மாணவர் இது இடைமுகத்தில் ஒரு சமநிலை உருவாக்கப்படும் சுவர் ஸ்லாப் உள்ளே கடத்தல் நடக்கிறது என்பதைக் கவனியுங்கள் இல்லையா எனவே எல்லையில் எல்லையில் இருந்து வெளிவருவது ஸ்லாப் உள்ளே உருவாக்கப்படும் மொத்த வெப்ப அளவு நிச்சயமாக இது கடத்தல் மூலம் வருகிறது இங்கு வெப்பம் எப்படி வருகிறது ஸ்லாப் உள்ளே கடத்தப்படுவதால் ஆனால் அந்த இடைமுகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம் மறுபக்கம் கிளம்பும் வெப்பம் இல்லாததால் எல்லாம் இந்தப் பக்கம் வழியாகத்தான் போக வேண்டும் எனவே இங்கு வரும் அனைத்தும் இரண்டாவது ஸ்லாப்பில் கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஸ்லாப் B இல் வெப்ப உருவாக்கம் இல்லை இது தெளிவாக உள்ளதா எனவே இந்த சமன்பாட்டின் தீர்வு Tx என்பது q dot L சதுரம் 2k ஆக 1 கழித்தல் x சதுரம் L சதுரம் மற்றும் T s ஆக இருக்கும் எனவே நீங்கள் x ஐ 0க்கு சமமாக வைத்தீர்கள் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் எனவே T s என்பது 2 மேற்பரப்புகளின் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் இங்கே நம் பிரச்சனையில் T1 ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இங்கே xஐ 0க்கு சமமாக வைத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது இங்கே தீர்வு மாணவர் எங்கே மாணவர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை q என்றால் என்ன தெரியுமா q என்பது h என்பது A ஆக இருந்து T2 மைனஸ் T இன்ஃபினிட்டி எனவே பகுதி ரத்து செய்யப்படும் நீங்கள் உண்மையில் எழுதும் போது பகுதி ரத்து செய்யப்படும் இது எளிதானது எனவே நாம் எழுதலாம் T1 ஒருவேளை நான் அதை இங்கே எழுதுவேன் அனைவரின் நலனுக்காக நான் அதை இங்கே எழுதுகிறேன் எனவே இது என்ன எனவே இது T1 கழித்தல் T2 ஆனது L2 ஐ k2 A h ஆல் T2 மைனஸ் T இன்ஃபினிட்டியாக வகுக்கப்படுகிறது இல்லையா பகுதி ரத்து செய்யப்படும் மேலும் T2 என்றால் என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் T இன்பைனிட்டி என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் T1 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் வேறு ஏதேனும் கேள்விகள் எனவே இந்த குறிப்பிட்ட உதாரணத்தின் வீட்டுச் செய்தியை நான் சொல்கிறேன் நான் இதைக் காட்டியதற்குக் காரணம் கொடுக்கப்பட்ட பிரச்சனைக்கு நாம் கண்மூடித்தனமாகச் சென்று சமன்பாடுகளை எழுதக்கூடாது பிரச்சனையில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சமன்பாடுகளைத் தீர்க்காமல் சில அளவுகளைப் பற்றி நான் மதிப்பீடு செய்ய முடியுமா நிச்சயமாக நீங்கள் சமன்பாடுகளைத் தீர்த்து அவற்றைச் சரிபார்க்கலாம் ஆனால் நான் சில உள்ளுணர்வைச் செய்யலாமா எடுத்துக்காட்டாக இரண்டாவது ஸ்லாப்பில் வெப்பப் போக்குவரத்தைப் பற்றி நாம் செய்த உள்ளுணர்வு தீர்ப்பு நீங்கள் இதுபோன்ற பொறியியல் சிக்கல்களைக் கையாளும் போது இதுபோன்ற தீர்ப்புகள் மிக மிக முக்கியம் எனவே நீங்கள் எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் உள்ளுணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே நாம் பார்க்கப் போகும் அடுத்த தலைப்பு நீட்டிக்கப்பட்ட மேற்பரப்புகள் எனவே அடுத்த 5 நிமிடங்களில் அதற்கான முன்னுரையைச் சுருக்கமாகத் தரப் போகிறேன் பின்னர் அடுத்த சில விரிவுரைகளில் அதை ஆழமாகப் பார்ப்போம் எனவே நியூட்டனின் குளிரூட்டும் விதியின்படி q என்பது h A க்கு சமம் என்று சொன்னோம் வெப்பம் கடத்தப்படும் திரவத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை கழித்தல் T வெப்பநிலையைக் கூறுவோம் எனவே நாம் சொல்லலாம் இது போன்ற ஒரு ஸ்லாப் என்று சொல்லலாம் அங்கு திரவம் உண்மையில் ஸ்லாப்பைக் கடந்து செல்கிறது மேலும் இது மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் இது திரவத்தின் வெப்பநிலை இப்போது பெரும்பாலான பொறியியல் சிக்கல்களில் கேள்வி வருகிறது வெப்பப் போக்குவரத்தின் மொத்த அளவை எவ்வாறு அதிகரிக்க முடியும் என்ன வழிகள் எப்படி அதிகரிப்பது இது மிக மிக முக்கியமான கேள்வி q ஐ எவ்வாறு அதிகரிப்பது எனவே வெப்பப் போக்குவரத்தின் நோக்கம் அடிப்படையில் வெப்பத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதாகும் எனவே நான் எவ்வளவு சிறப்பாகச் செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நான் இருக்கிறேன் இல்லையா எனவே வெப்பத்தை சிறப்பாகக் கடத்தக்கூடிய ஒரு அமைப்பை என்னால் வடிவமைக்க முடிந்தால் வெளிப்படையாக நான் மிகவும் சிறப்பாக இருக்கிறேன் எனவே இந்த 3 அளவுகளை இங்கே பார்த்தால் எனவே நான் இதை டெல்டா டி என்று அழைத்தால் சில வெப்பநிலை வேறுபாடு எனவே நான் அதை h ஆக A ஆக டெல்டா T ஆக மீண்டும் எழுத முடியும் நிகர வெப்ப பரிமாற்ற வீதம் 3 அளவுகளைப் பொறுத்தது இல்லையா ஒன்று வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றொன்று வெப்பப் போக்குவரத்துப் பகுதி மற்றும் மூன்றாவது வெளிப்படையாக வெப்பநிலை வேறுபாடு எனவே இவை மாற்றப்பட வேண்டிய 3 அளவுகள் எனவே நீங்கள் வெப்ப பரிமாற்ற வீதத்தை அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் தனித்தனியாக அவற்றை அதிகரிக்கலாம் அல்லது பலவற்றை ஒரே நேரத்தில் அதிகரிக்கலாம் நீங்கள் அதிகரிக்க முடிந்தால் நீங்கள் வெப்பத்தின் மொத்த அளவை அதிகரிக்கப் போகிறீர்கள் கொண்டு செல்லப்பட்டது எனவே வெப்பச்சலனத்தைப் பற்றி விவாதிக்கும்போது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்துடன் எவ்வாறு விளையாடுவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை மதிப்பிடும் முறைகள் யாவை மற்றும் வெப்ப பரிமாற்ற குணகம் சார்ந்துள்ள காரணிகள் யாவை மற்றும் அவற்றை எவ்வாறு அதிகரிப்பது என்பது வெப்பச்சலன அத்தியாயத்தின் பெரும்பகுதிக்கு நாம் பார்ப்போம் எனவே இப்போது நாம் பார்க்கப் போவது வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவை எவ்வாறு அதிகரிப்பது மற்றும் அதன் மூலம் நிகர வெப்பப் பரிமாற்ற வீதத்தை அதிகரிப்பது என்பதுதான் எனவே அதைச் செய்வதற்கான ஒரு வழி நீட்டிக்கப்பட்ட மேற்பரப்புகள் அல்லது கிளாசிக்கல் இலக்கியத்தில் இது துடுப்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே வெப்பப் போக்குவரத்தை அதிகரிப்பதற்காக துடுப்புகள் வைக்கப்படும் பல உபகரணங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக காரில் உள்ள ரேடியேட்டர்களில் நீங்கள் விரைவில் வெப்பத்தை அகற்ற விரும்புகிறீர்கள் அதாவது உங்களுக்கு அதிக வெப்ப போக்குவரத்து தேவை எனவே நிகர வெப்பப் போக்குவரத்தை அதிகரிக்க நீங்கள் மிக அதிக பரப்பளவு கொண்ட அமைப்பை வடிவமைக்கிறீர்கள் உண்மையில் அது செய்யப்படும் விதம் எனவே துடுப்புகள் இப்படித்தான் இருக்கும் அவை இப்படித்தான் இருக்கும் எனவே உங்களுக்கு இங்கே ஒரு அடிப்படை இருக்கிறது சரியா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் அடிப்படை அமைப்பு உள்ளது எனவே அடிப்படை மேற்பரப்பின் வெப்பநிலை Ts என்றால் சரியா இப்போது நீங்கள் அடிவாரத்தில் இருந்து சுற்றும் திரவத்திற்கு வெப்பப் போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும் எனவே இங்கு ஒரு திரவம் பாய்கிறது அது எந்த திரவமாக இருக்கலாம் கார் ரேடியேட்டர்களைப் பொறுத்தவரை இது அடிப்படையில் காற்று சுழற்சி செய்யப்படுகிறது எனவே இந்த மேற்பரப்பில் இருந்து திரவத்திற்கு கொண்டு செல்லப்படும் வெப்பத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும் எனவே வெப்பப் பரிமாற்றப் பகுதியை அதிகரிப்பதற்கான வழி இது போன்ற மெல்லிய நீளமான மேற்பரப்புகளை உருவாக்குவதுதான் மேற்பரப்பிலிருந்து வெளியேறும் இந்த புரோட்ரூஷனின் மேல் மற்றும் கீழ் பகுதியிலிருந்து வெப்ப பரிமாற்றம் ஏற்படுகிறது எனவே நீங்கள் இதுபோன்ற பல புரோட்ரூஷன்களைக் கொண்டிருக்கலாம் மேலும் இவை ஒவ்வொன்றும் ஒரு துடுப்பு எனப்படும் எனவே நீங்கள் இப்போது வெப்பப் போக்குவரத்திற்காக சில கூடுதல் பகுதியைச் சேர்த்துள்ளீர்கள் மற்றும் நீங்கள் கொண்டு செல்லப்படும் வெப்பத்தின் நிகர அளவை எவ்வாறு அதிகரிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் பார்த்தால் இது நாம் இதுவரை சமாளித்ததை விட சற்று வித்தியாசமான பிரச்சனை இந்த வகையான கட்டமைப்பை நாம் இதுவரை கையாள்வதில் உள்ள கட்டமைப்போடு ஒப்பிடுங்கள் அங்கு இருக்கும் திரவம் உண்மையில் நீங்கள் கையாளும் அமைப்பின் வெளிப்புற முடிவில் உள்ளது மற்றும் வெப்ப ஓட்டம் உண்மையில் திரவ ஓட்டத்திற்கு செங்குத்தாக இருக்கும் இங்கே போலல்லாமல் இந்த விஷயத்தில் கடத்தல் இந்த திசையில் நிகழ்கிறது அதே நேரத்தில் இந்த மேற்பரப்பில் இருந்து வெப்ப இழப்பு ஏற்படுகிறது எனவே இங்கு மேற்பரப்பிலிருந்து வெப்பம் மற்றும் வெப்ப இழப்பின் ஒரே நேரத்தில் கடத்தல் இல்லை அதே சமயம் நீட்டிக்கப்பட்ட மேற்பரப்பில் ஒரே நேரத்தில் வெப்ப கடத்தல் மற்றும் அதைச் சுற்றியுள்ள திரவத்திற்கு வெப்ப இழப்பு ஆகியவற்றை நீங்கள் இப்போது அறிமுகப்படுத்தியுள்ளீர்கள் எனவே இந்த அர்த்தத்தில் இது சற்று வித்தியாசமான பிரச்சனை இந்த வகையான அமைப்புகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் உண்மையில் இது சிறிது நேரத்திற்கு முன்பு நாம் கேட்ட கேள்விகளில் ஒன்றிற்கு பதிலளிக்கிறது கணினியில் இருந்து வெப்ப இழப்பு பற்றி என்ன எனவே உண்மையில் ஒரு திசையில் வெப்பத்தை கடத்தும் திடப்பொருளில் இருந்து ஒரே நேரத்தில் வெப்ப இழப்பை இங்கே கணக்கிடப் போகிறோம் எனவே அடுத்த இரண்டு விரிவுரைகளில் இதைத்தான் பார்க்கப் போகிறோம் மேலும் வெப்பப் பரிமாற்றச் செயல்முறையை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் இந்த வகையான அமைப்புகளில் இருந்து மாற்றப்படும் வெப்பத்தின் நிகர அளவைக் கண்டறிவது எப்படி